எனவே இந்த என்ற சமன்பாட்டை இப்போது பார்த்தோம் எனவே இப்போது படம் 2 லிருந்து Y யின் கூறு சற்று பொறுங்கள் அந்த படம் 2 எங்கே எனவே படம் 2 இலிருந்து நீங்கள் கணக்கிடலாம் இவை அனைத்தையும் மைனஸ் j 5 75 ஆக மாறும் அதேபோல் இப்போது ஆஃப் மூலைவிட்ட கூறுகள் எனவே இதனுடன் நீங்கள் பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் என்று அழைப்பதை உருவாக்கினால் எனவே இது உங்கள் Y பஸ் மேட்ரிக்ஸ் மேலும் இது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் பொதுவாக எனவே எடுத்துக்காட்டாக மற்றும் பல அதே போல் ஒரு சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் மற்றும் இது உங்கள் Ybus மேட்ரிக்ஸ் ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் கருதப்படவில்லை எனவே அடுத்து ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வகுப்பறை படிப்பில் நாம் 3 பஸ் பிரச்சனையை தாண்டி செல்ல முடியாது ஏனென்றால் அப்போது நிறைய கணக்கீடுகள் தேவைப்படுகிறது அது சாத்தியமில்லை ஆனால் 3 பஸ் பிரச்சனை போதுமானது இந்த லோடு ஃப்லோ ஆய்வின் அடிப்படைகளை மட்டுமே நான் சொல்ல மாட்டேன் உண்மையில் ஒருவர் எப்படி வேலை செய்ய முடியும் உதாரண மின்சார அமைப்பின் இந்த படம் 3 இல் காட்டியுள்ளபடி இந்த அமைப்பிற்கான தரவு அட்டவணை ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது படி நீங்கள் Ybusமேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது 1 2 3 3 பஸ் பிரச்சனை மற்றும் ஜெனரேட்டர் எதுவும் காட்டப்படவில்லை 1 2 முதல் 3 வரை இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இப்போது நாம் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் எடுத்துள்ளோம் மற்றும் எப்படி சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் சேர்க்கப்படும் என்பதை உங்களுக்குச் சொல்கிறேன் எனவே இது பஸ் குறியீடு அவர்கள் பஸ் குறியீட்டை எழுதுகிறார்கள் அதாவது மின்சாரம் அனுப்புதல் மற்றும் பெறுதல் மற்றும் பஸ் i லிருந்து பஸ் k க்கு அதுபோல இது ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு ஒரு பஸ்லிருந்து மற்றொரு பஸ்க்கு எனவே 1 முதல் 2 பஸ் மின்தடை கொடுக்கப்பட்டுள்ளது அது 0 02 மற்றும் j 0 06 ஆகும் ஏனெனில் இவை அனைத்தும் ஒரு யூனிட்டில் இருப்பதால் பிட் அட்மிட்டன்ஸில் உள்ள இணைப்பு சார்ஜிங் ஆக கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் டிரான்ஸ்மிஷன் லைனுக்காக நீங்கள் பை நாமினல் முறையை உருவாக்க வேண்டும் மற்றும் இதே போல் 1 முதல் 3 0 08 வரை j 0 24 மற்றும் இது j 0 025 அதாவது அதேபோல் இணைப்பு 2 முதல் 3 அதாவது j 23 க்கு 0 06 மற்றும் j 0 0 18 கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அது 1 2 முதல் 3 எனவே உண்மையில் j 0 020 இப்போது கேள்வி என்னவென்றால் அதைத் தொடர்வதற்கு முன் அந்த இணைப்பு சார்ஜிங் அட்மிட்டன்ஸை எப்படி எடுத்துக்கொள்வது உங்களிடம் ஒரு இணைப்பு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடம் இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடம் அதிக இணைப்புகள் உள்ளன பரவாயில்லை மற்றொரு இணைப்பு இருக்கலாம் இது 1 இது 2 இது 3 இது 4 என்று வைத்துக்கொள்வோம் எனவே இவை 4 1 2 3 4 என்ற டிரான்ஸ்மிஷன் லைன் உள்ளன எனவே இந்த விஷயத்தில் உங்களால் என்ன செய்ய முடியும் இந்த இணைப்புக்கு சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் உள்ளது எனவே இந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டால் இது 2 முதல் 4 2 முதல் 4 ஐ என்று நாம் சொல்லலாம் இதுவும் 1 தான் இதே போல் இணைப்பு 2 முதல் 3 வரை சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் அப்புறம் இந்தப் பக்கமும் உங்கள் பக்கத்தைப் போல பாதி இருக்கும் என்று நான் எழுதுகிறேன் எனவே இது உங்கள் பக்கம் இதேபோல் 2 முதல் 1 வரை சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் அதாவது இதுவும் உங்களிடம் உள்ளது மேலும் இங்கே இந்தப் பக்கமும் 1 முதல் 2 வரை இந்தப் பக்கமும் உங்களிடம் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் உள்ளது எனவே இது ஆக இருக்க வேண்டும் இங்கே இதுவும் கூட அதாவது இந்த கட்டத்தில் நாம் பஸ் பார் 2 இல் மொத்த சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் என்று எழுதலாம் இது மொத்தமாக சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் இந்த 3 விதிமுறைகளை நீங்கள் பஸ் 2 இல் சேர்க்க வேண்டும் பஸ் 2 இல் இந்த வழியில் நீங்கள் சார்ஜிங் அட்மிட்டன்ஸை கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது பாதி பாதி நீங்கள் இதைச் செய்தால் அனைத்து சார்ஜிங் அட்மிட்டன்ஸையையும் சேர்க்கவும் எனவே இந்த வழியில் நீங்கள் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கான சார்ஜிங் அட்மிட்டன்ஸை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அதனால்தான் நீங்கள் என்று கொடுக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் இதை அழைக்கிறீர்கள் அதாவது இதை நீங்கள் கருத்தில் கொண்டால் நீங்கள் இதை உதாரணம் என்று அழைக்கிறீர்கள் இந்த உதாரணம் இது உங்களுடைய புரிதலுக்காக மட்டுமே உங்களுக்குச் சொல்கிறேன் 3 பஸ் பிரச்சனைகள் இது பஸ் 1 என்றும் இது பஸ் 2 இது பஸ் 3 என்றும் சொல்கிறேன் இப்போது இந்த விஷயத்தில் உங்கள் இணைப்பு 1 முதல் 2 வரை என்று அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது பாதி ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் இதை 1 முதல் 2 என்று அழைக்கிறீர்கள் அதாவது 1 முதல் 2 அதாவது இந்த பக்கத்தை நான் செய்கிறேன் இது உங்கள் j 0 03 இது என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் உங்கள் இந்த பக்கமும் இந்த விஷயத்தின் காரணமாக இந்த பக்கமும் உங்களுடைய என்பது j 0 3 க்கு சமமாக உள்ளது அதாவது இந்தப் பக்கம் இங்கே இதை உருவாக்குகிறது இது 0 025 என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த பக்கமும் நீங்கள் அதை பாதியாக செய்ய வேண்டும் மேலும் இதுவும் 0 25 க்கு சமம் இதுவும் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் Y 23 2 முதல் 3 வரை கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது j 0 20 இது கொடுக்கப்பட்டது மற்றும் அதுபோல இங்கேயும் நீங்கள் அதை செய்ய வேண்டும் இது என்பது 0 20 க்கு சமம் எனவே இந்த விஷயம் பாதி கொடுக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அந்த 2 கொடுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் அதை 2 ஆல் வகுக்க வேண்டும் எனவே உங்கள் இந்த 2 விஷயங்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் இந்த வழியில் நீங்கள் சார்ஜிங் அட்மிட்டன்ஸை கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது அனைத்து இணைப்புகளிலும் நீங்கள் அரை Y டாஸ் இணைப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் அனைத்தையும் தொகுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அது சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் எனவே அந்த உதாரணத்தின் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் இந்த உதாரணம் Y 10 எனவே இப்போது நீங்கள் நான் முதலாவதாக சொன்னதை புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன் இதேபோல் இதேபோல் எனவேசார்ஜிங் அட்மிட்டன்ஸ்கணக்கீடு செய்யப்பட்டது இப்போது அடுத்ததாக லைன் அட்மிட்டன்ஸ் கணக்கீடு செய்யுங்கள் இதேபோல் உண்மையில் தரவு இந்த இணைப்பு பாரமீட்டர்ஸ்களின் r by x or x by r விகிதம் அதே விகிதம் மட்டுமே வேறு சில காரணிகளால் பெருக்கப்படுவது மாதிரி உள்ளது எனவே எனவே இது அனைத்தும் மூலைவிட்ட உறுப்புகள் இப்போது ஆஃப் மூலைவிட்ட உறுப்புகள்ஆகும் எனவே இந்த Y பஸ் மேட்ரிக்ஸ் 6 255 கழித்தல் j 18 704 பின்னர் கழித்தல் 5 கூட்டல் j 15 பின்னர் கழித்தல் 1 25 மற்றும் j 3 75 ஆக இருக்கும் அதேபோல இப்போது உங்களால் இதைச் சரிபார்க்க முடியும் என்று நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இணைப்பில் இந்த அனைத்து கூறுகளையும் சேர்த்தால் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் தவிர வேறு எதுவும் இருக்காது அதாவது இந்த முதல் வரிசையில் உங்கள் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் நீங்கள் இந்த சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் மட்டும் சேர்த்தால் மற்ற அனைத்து விஷயங்களும் ரத்து செய்யப்படும் அதுபோலவே இங்கேயும் மற்ற அனைத்தும் ரத்து செய்யப்படும் ஒரே விஷயம் என்னவென்றால் நீங்கள் கணக்கிடும்போது இது சரியாகச் சேரும் என்பதைச் சரிபார்க்கவும் உங்கள் Y பஸ் கணக்கீடு சரியானது என்று கருதினால் மட்டுமே அந்த விஷயத்தில் கண்டுபிடிக்க முடியும் எனவே இது உங்கள் Y பஸ் கணக்கீட்டுக்கான உதாரணம் அடுத்தது பஸ் லோடிங் சமன்பாடு இது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது நீங்கள் லோடு ஃப்லோ ஆய்வுகள் பற்றி என்ன சொல்கிறீர்கள் சார்ஜிங் அட்மிட்டன்ஸில் எப்படி அந்த சார்ஜிங் சேர்ப்பது என்று நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் இப்போது நீங்கள் ஒரு பஸ் பார் கருதுகிறீர்கள் இது உங்கள் பஸ் பார் இந்த பஸ் சிக்கலான மின்னழுத்தம் ஆக உள்ளது எனவே பஸ் 1 பஸ் 2 மற்றும் பஸ் n வரை இணைக்கப்பட்டுள்ளது பொதுவாக நீங்கள் ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட விஷயத்தை உருவாக்க விரும்புகிறீர்கள் எனவே 1 முதல் n வரை இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இணைப்புகள் அனைத்தையும் ஒப்புக்கொள்வது இது தான் இந்த பஸ் உட்செலுத்தும் மின்சாரம் இது அந்த பஸ் மற்றும் இங்கே மொத்த சார்ஜிங் இது மொத்த சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் இந்த இணைப்பில் இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி சார்ஜிங் அட்மிட்டன்ஸ்உங்களிடம் உள்ளது ஒரு பஸ் பார் எத்தனை இணைப்புகளுடன் இணைக்கப்பட்டாலும் pi மாதிரியை எடுத்து அதை பாதி பாதியாக மற்றும் அதை ஒன்றாகச் கூட்டவும் அது உண்மையில் பிரதிபலிக்கிறது எனவே இந்த பஸ் பாரின் சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் இதுவே ஆகும் எனவே நீங்கள் pi மாடலை எடுக்கலாம் அதனால் தான் பஸ் i இல் மொத்த சார்ஜிங் அட்மிட்டன்ஸ் என்று நான் எழுதுகிறேன் அதாவது அனைத்து இணைப்புகளும் pi பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கொண்டு இந்த பக்கத்திற்கு பாதி இந்த பக்கத்திற்கு பாதி அனைத்தையும் கூட்டவும் மொத்தமாக இந்த பஸ்ஸிற்க்கு இப்போது பஸ் i இல் நெட் இன்ஜெக்டர் மின்னோட்டம் உள்ளது இப்போது இது தரையில் உள்ளது எனவே எனவே இந்த I பஸ் பாரின் நிகர உட்செலுத்தும் மின்னோட்டம் அனைத்து பஸ் வோல்டேஜ்களுக்கும் தொடர்புடைய அனைத்து சொற்றொடர்களையும் நீங்கள் சேகரிக்கிறீர்கள் பின்னர் இது சமன்பாடு 7 எனவே இந்த படத்திலிருந்து இப்போது உட்செலுத்தும் மின்சாரம் எழுதுவது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள் உண்மையில் உட்செலுத்தும் மின்சாரம் மிகவும் எளிமையானது எனவே இப்போது நாம் கீழ்க்கண்டவாறு வரையறுக்கலாம் அதன் பிறகு நீங்கள் என்று எழுதலாம் இது சமன்பாடு 8 அடுத்தது நீங்கள் சமன்பாடு 8 ஐ கீழ்க்கண்டவாறு எழுதலாம் இது சமன்பாடு 9 இப்போது நாம் உங்கள் டிரான்ஸ்மிஷன் லைனின் குணாதிசயத்தைப் பற்றி பேசும் அந்த நேரத்தில் நான் அதை என்று உங்களுக்குக் காட்டினேன் மின் காரணி கோணத்தைக் கைப்பற்றுவதற்கும் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் முற்றிலும் சைனூசாய்டல் ஆக இருக்கும்போதும் இது இணைவு என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் எனவே அந்த விஷயத்தில் ரியல் மற்றும் எதிர்வினை சக்தி பஸ் I இல் செலுத்தப்படுகிறது எனவே நாம் ஒரு குறிப்பிட்ட பஸ் i யில் ரியல் மற்றும் எதிர்வினை சக்தி செலுத்தப்படுகிறது அது தான் உண்மையான உட்செலுத்தும் மின்சாரம் எதிர்வினை உட்செலுத்தும் மின்சாரதிற்க்கு நாம் பின்னர் வருவோம் உற்பத்தி இருக்கும் என்பதால் லோடு இருக்கும்அதை அந்த நேரத்தில் விவாதிப்போம் எனவே அதாவது இந்த வரைபடத்தில் இது என்றால் நான் அதை உங்களுக்காகச் செய்கிறேன் இது என்னுடைய பஸ் பார் இது மின்னழுத்தம் உட்செலுத்தும் மின்சாரம் உண்மையில் என்று எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த வழியில் நீங்கள் எந்த பஸ் பாரை எடுத்துக்கொண்டாலும் பஸ் பார் எனவே நான் இந்த உட்செலுத்தும் மின்சாரம் I ஐ இந்த ரியல் பவா் மாதிரி போடுகிறேன் மற்றும் எதிர்வினை உட்செலுத்தும் மின்சாரம் இந்த பஸ்ஸில் உள்ளது எனவே அடிப்படையில் இந்த விஷயத்தை என்று நாம் எழுதலாம் அந்த வழியில் சக்தி காரணி கோணத்தை பிடிக்க நான் உங்களுக்கு சொன்னேன் அதாவது இது சமன்பாடு 10 எனவே சமன்பாடு 9 மற்றும் 10 வது சமன்பாட்டிலிருந்து இது ஒன்று மற்றும் சமன்பாடு 9 என்பது வெளிப்பாடு மற்றும் 10 அதாவது நீங்கள் மாற்றியமைப்பது இந்த விஷயத்திற்கு சமம் அதாவது இந்த இதற்கு சமமாக மாற்றும் எனவே இது சமன்பாடு 11 அதாவதுஅதை கீழ்கண்டவாறு எழுதலாம் இது சமன்பாடு 12 அதாவது நாம் உட்செலுத்தும் மின்சாரம் மற்றும் அடிப்படையில் பஸ் i க்கான மின்னழுத்த சமன்பாடு கிடைத்தது அது ரியல் உட்செலுத்தும் மின்சாரம் மற்றும் எதிர்வினை உட்செலுத்தும் மின்சாரம் ஆனால் என்று இங்கே மேலும் இங்கும் உள்ளது அதாவது இது உங்கள் ஆனால் யும் இங்கே உள்ளது அதாவது இது லீனியர் அல்லாத சமன்பாடுகள் அனைத்து லோடு ஃப்லோ அல்லது மின்சார ஓட்ட சமன்பாடுகளும் லீனியர் அல்லாத சமன்பாடுகளாகும் எனவே இந்த வகையான சமன்பாட்டை விரைவாக தீர்க்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நாம் அந்த மறு நுட்பத்தை பின்பற்ற வேண்டும் எனவே பொதுவாக நியூட்டன் ராப்சன் முறை மிகவும் பொதுவானது ஆனால் நாம் முதலில் காஸ் சீடலுடன் தொடங்குவோம் பின்னர் நியூட்டன் ராப்சனுக்குச் செல்வோம் இந்த லோடு ஃப்லோ பற்றி உங்களுக்கு நல்ல யோசனைகள் இருக்கும் எனவே காஸ் சீடெல் முறை நியூட்டன் ராப்சன் முறையை விட கணக்கீட்டு நேரம் அதிகம் ஆகும் என்பது உங்களுக்குத் தெரியும் காஸ் சீடெல் முறை உண்மையில் ஒன்றிணைக்கும் பண்பு லீனியர் ஆகும் அதேசமயம் நியூட்டன் ராப்சன் முறை ஒன்று படும் பண்பு குவாட்ரிக் ஆகும் எனவே காஸ் சீடல் முறையை விட ஒருங்கிணைப்பு மிக வேகமாக உள்ளது மற்றும் காஸ் சீடெல் நியூட்டன் ராப்சன் முறை நீங்கள் உங்கள் ஒருங்கிணைப்பு முறை அந்த கணக்கீட்டு நேரத்தை அழைக்கவும் ஒரு நியூட்டன் ராப்சன் முறையைத் தீர்ப்பதற்கான உங்கள் எண்ணிக்கையிலிருந்து அது சுதந்திரமாக உள்ளது இது பிரச்சினையின் பரிமாணத்திலிருந்து கிட்டத்தட்ட சுதந்திரமாக உள்ளது ஆனால் காஸ் சீடெல் முறையைப் பொறுத்தவரை பிரச்சனையின் பரிமாணம் அதிகரித்தால் இயற்கையாகவே நீங்கள் மறு செய்கைகள் என்று அழைப்பதும் அதிகரிக்கும் ஆனால் எப்படியாவது பின்னர் அதைப் பார்க்க முடியும் ஆனால் காஸ் சீடெல் போன்ற இந்த ஒருங்கிணைப்பு பண்பு லீனியர் மற்றும் நியூட்டன் ராப்சன் குவாட்ரிக் இது இந்த விஷயத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது எனவே அடுத்தது காஸ் சீடல் முறைக்கு செல்வோம்